டி ஓக்கள் உடன் வடிவமைத்தல் மாறுதல் கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் வழக்கு ஆய்வுகள் பகுதி IV நாம் செய்யப்போவது யாதெனில் நாம் ஆற்றல் அறுவடை பகுதிக்கு செல்வதற்கு முன் பயனுள்ளதாக ஒரு சில வழக்கு ஆய்வுகளைப் பார்ப்போம் எனது ஆய்வகத்தில் நான் முயற்சித்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு ஆய்வு அந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் எனவே ஒன்றைப் பார்ப்போம் உண்மையில் பின்னணி இதுதான் எனது ஆய்வகத்தில் ஆற்றல் மீட்டரை உருவாக்க முயற்சித்தோம் ஆற்றல் மீட்டரின் பெயர் நீங்கள் அதை ஜூல் ஜோட்டர் என்று அழைக்கலாம் அந்த ஜூல் ஜோட்டரை உருவாக்கும் பணியில் பவர் சப்ளை பகுதியில் பவர் சப்ளை குறித்து நாம் சிறிது காலமாக விவாதித்து வருகிறோம் இது மிகவும் சுவாரஸ்யமான பகுதியாகும் ஏனென்றால் அங்கு சில சுவாரஸ்யமான சிக்கல்களை நான் சந்தித்தேன் ஒரு அலைக்காட்டி ஸ்னாப்ஷாட்டின் அடிப்படையில் சரியாக என்ன நடந்தது என்பதையும் அந்த சிக்கலை தவிர்க்க எவ்வாறு முயற்சிக்கிறோம் என்பதையும் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் அந்த சிக்கலை நாங்கள் உண்மையாக சமாளித்தோம் எனவே ஒரு குறிப்பிட்ட சிக்கலை உங்கள் கவனத்திற்கு கொண்டுவருகிறேன் உங்களுக்காக எல்லாவற்றையும் நன்றாக ஆவணப்படுத்தியுள்ளேன் நான் உங்களுக்கு நேரடியாகக் காட்ட முடியும் இது டாக் ஃபைலில் இருந்து வருகிறதுஎனவே நான் தொகுதி வரைபடத்தை மட்டும் வரைந்துள்ளேன் இது ஒரு ஆற்றல் மீட்டர் இது சக்தியை சரியாகக் கண்காணிக்கிறது இது சக்தி தரத்தை கண்காணிக்கிறது இது Vrms Irms சக்தி காரணியை அளவிடுகிறது மற்றும் அனைத்திற்கும் உங்களுக்கு பல சென்சார்கள் தேவைப்படும் மின்மாற்றி அளவிடுவதை கவனித்துக்கொள்கிறது மின்னழுத்த மின்மாற்றி அனைத்து மின்னழுத்த தொடர்பான அளவுருக்களையும் அளவிடுவதை கவனித்துக்கொள்ளும் Icurrent தொடர்பான அளவுருக்களையும் Ioutput மின்னோட்டம் Irms மற்றும் அவை அனைத்தும் மின்னோட்ட மின்மாற்றியில் இருந்து வரும் எனவேஅளவிடுவதற்காக அமைப்பை இயக்குவதற்கு முன்பு மின்னழுத்த மின்மாற்றிகள் மற்றும் மின்னோட்ட மின்மாற்றிகள் போன்ற சென்சார்களைப் பயன்படுத்துவதால் உட்பொதிக்கப்பட்ட அமைப்புக்குச் சக்தியளிக்கப் படுகிறது எனவே இது ஒரு ஏசி உள்ளீடு 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பார்மர் உங்களுக்கு ஏசி 6 வோல்ட் தருகிறது இந்த மின்மாற்றி 750 மில்லி ஆம்பியர்களுக்கு மதிப்பிடப்படுகிறது எங்களிடம் ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் உள்ளது பின்னர் தெளிவாக நிறைய சிற்றலை வரும் பின்னர் நான் ஒரு 220 மைக்ரோஃபாரட் டாண்டாலம் மின்தேக்கி வைத்துள்ளேன் எல் ஓ இது எல் ஓ விவரக்குறிப்பு இங்கு TPS 7A47 உள்ளது TI இலிருந்து டிபிஎஸ் 7A47 நான் குறிப்பாக எந்தவொரு நிறுவனத்திற்கும் ஆதரிப்பாளன் இல்லை ஆனால் நாங்கள் இதைப் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் இது மிகவும் பொருத்தமானது என்று நாங்கள் கண்டறிந்தோம் ஆனால் ரிச்டெக் எல் ஓக்கள் உள்ளன மேக்சிம் எல் ஓக்கள் உள்ளன மற்றும் பல பிற நிறுவனங்கள் ஒரு எல் ஐ தயாரிக்கின்றன எனவே உங்களிடம் உள்ளதை அடிப்படையாகக் கொண்டு தேர்வு செய்ய வேண்டியிருக்கலாம் அல்லது விவரக்குறிப்பையும் அடிப்படையாகக் கொண்டு உங்கள் தேவைக்கு ஏற்ப அதைப் பயன்படுத்தவும் இது ஒரு குறைந்தபட்ச உள்ளீடு 3 வோல்ட் உள்ளது நான் உங்களுக்காக இதைப் படிப்பேன் Vi min 3 வோல்ட் Vi max 6 வோல்ட் பின்னர் Vout min 1 4 வோல்ட் மற்றும் Vout max 34 வோல்ட் எனவே உள்ளீடு Vi min 3 Vi max 36 வோல்ட் ஆகும் அதாவது நான் உங்களுக்குக் காண்பிக்கும் இந்த சீராக்கி இங்கு ஒரு மிகப் பெரிய உள்ளீட்டு வரம்பை எடுக்கும் மேலும் ஒரு பெரிய வெளியீட்டு வரம்பையும் உங்களுக்கு வழங்க முடியும் வெளிப்படையாக இது ஒரு எல் ஓ உள்ளீடு வெளியீட்டை விட அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு பூஸ்ட் மாற்றி போலல்ல அங்கு உள்ளீடு குறைவாகவும் இருக்க முடியும் ஏனெனில் நீங்கள் சுவிட்சிங் செய்யும்போது உங்கள் உள்ளீடு என்ன என்பது முக்கியமல்லநீங்கள் உருவாக்கியது ஒரு பூஸ்ட் மாற்றி எனில் வெளியீட்டை விட குறைவாக உள்ளீடு இருக்கும் எனவே பரவாயில்லை இது 0 58 மில்லியம்பியர் குயிசன்ட் மின்னோட்டம் கொண்டுள்ளது இது மிக முக்கியமான விவரக்குறிப்பு ஆனால் கவனமாக இருங்கள் இங்கே தாராளமாக இருங்கள் நீங்கள் இந்த எல் ஓவை ஆற்றல் அறுவடை மூலத்திலிருந்து இயக்கவில்லை பேட்டரி மூலம் இயக்கப்படும் மூலத்திலிருந்து இந்த எல் ஓவை நீங்கள் இயக்கவில்லை எனவே இது ஒரு நல்ல எண் வெளியீட்டு மின்தேக்கி செராமிக் அவர் நீங்கள் ஒரு செராமிக் வைக்கலாம் என்று கூறுகிறார் எனவே இந்த கதையை இங்கே முடித்தவுடன் சுற்று எவ்வாறு இயங்கியது நேரம் 0646 ஐப் பார்க்கவும் எனவே நீங்கள் இங்கே 3 3 வோல்ட் வெளியீட்டைப் பெறுகிறீர்கள் எல் ஓவுக்கு ஒரு உள்ளீட்டு மின்தேக்கி மற்றும் வெளியீட்டு மின்தேக்கி தேவைப்படுகிறது இந்த இரண்டு மின்தேக்கிகளும் நிறைய போராட்டங்களுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டன நாங்கள் அந்த சிக்கலை எவ்வாறு சமாளிக்க முடிந்தது என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் அதற்கு முன்பு சென்சார் இங்கு இருக்கும் சென்சார் பற்றி பார்ப்போம் வெளிப்படையாக அனலாக் சாதனங்களிலிருந்து ஆற்றல் கண்காணிப்பு சிப் உள்ளது இது AD78 தொடர் என்று அழைக்கப்படுகிறது எனவே நாங்கள் அனலாக் சாதனங்கள் ஆற்றல் கண்காணிப்பு சிப்பைப் யன்படுத்துகிறோம் இங்குள்ள மைக்ரோகண்ட்ரோலர் எம்எஸ்பி 430அளவுருக்களை சேமிப்பதற்கும் கண்காணிக்கும் ஆற்றல் கண்காணிப்பு சிப்பிலிருந்து கண்காணிக்கப்பட்ட சென்சார் மதிப்புகளை ஆற்றல் மதிப்புகளை சேமிப்பதற்கும் ஒரு SD கார்டு உள்ளது பின்னர் இந்த சிசி 3000 என்று அழைக்கப்படும் ரேடியோ சிப் உள்ளது நமக்கு அது நன்றாக வேலை செய்யவில்லை அதை வேறு சில Wi Fi மாடலுடன் மாற்ற வேண்டியிருந்தது ஆயினும்கூட இது குறைந்தது நான்கு வயதுடைய முயற்சியாக இருப்பதால் CO 3000 முதல் வைஃபை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்றாகும் மேலும் இந்த சிப்பை ஐஓடி பயன்பாடுகளுக்கான ஒருங்கிணைந்த சிப்பில் பயன்படுத்திய முதல் சிலரில் நாங்கள் ஒருவராக இருந்தோம் மேலும் இந்த சிப்புடன் நிறைய பிழைகள் ஏற்படலாம் எனவே அதற்கு முன்பு அவர்கள் இந்த சிப்பை மேம்படுத்தினர் பின்னர் அவர்கள் CC3300 மற்றும் அது போன்ற விஷயங்களை வெளியே கொண்டு வந்தார்கள் எனவேநிறைய விஷயங்கள் உண்மையில் நடந்தன நாம் விவரங்களுக்கு செல்ல மாட்டோம் ஆனால் எப்படியும் சென்சார் ஒன்று மற்றும் சென்சார் இரண்டு வெளிப்படையாக ஒரு சென்சார் ஒன்று மின்னழுத்த மின்மாற்றி மற்றும் சென்சார் இரண்டு மின்னோட்ட மின்மாற்றி மின்னோட்ட அளவீடு வெவ்வேறு வழிகளில் செய்யலாம் நீங்கள் ஒரு எளிய பீட் ACT ஐப் பயன்படுத்தலாம் அல்லது மற்ற வகையான உணர்திறன் கூறுகளைப் பயன்படுத்தலாம் மேலும் எந்த வகையான துல்லியம் என்பதைப் பொறுத்து நீங்கள் வேறு வகையான மின்னோட்ட உணர்வைப் பயன்படுத்த விரும்பலாம் ரோகோவ்ஸ்கி சுருள் என்று ஒன்று உள்ளது நீங்கள் ஒரு ரோகோவ்ஸ்கி சுருள் அடிப்படையிலான மின்னோட்ட கண்காணிப்பைப் பயன்படுத்தலாம் தெளிவாக உங்களுக்கு கொஞ்சம் மின்னணு சாதனம் தேவைப்படும் ஒரு சிறிய பெருக்கி சுற்று தேவைப்படும் ஆனால் எப்படியும் எனவே என்ன எதைப் பயன்படுத்துகிறோம் என்பதைப் பொறுத்து இந்த விஷயத்தில் எளிய சிறிய மின்னோட்ட மின்மாற்றி c ஐப் பயன்படுத்துகிறோம் செல்லும்போது நான் நமது கட்டிடத்தில் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் இது எல்லாமே நல்ல நல்ல நல்ல ஆற்றல் மானிட்டர் மற்றும் ரேடியோ சிப் நான் விவரக்குறிப்புகளை வைக்கிறேன் அதிகபட்ச மின்னோட்டம் 250 மில்லியாம்பியர் மூடிய நிலையில் மைக்ரோகண்ட்ரோலர் ஆக்டிவ் கரண்ட் 5 5மில்லி 5 மில்லியாம்பியர் ஆற்றல் கண்காணிப்பு சிப்பான ADE7953 இது 9 மில்லியாம்பியர் எல் ஓ இந்த எஸ் ஓ வைக் காண்க நீங்கள் அனைத்து தரவையும் பதிவு செய்வதற்கான எஸ்டி கார்டு 50 மில்லியாம்பருக்கு அருகில் எழுதும் மற்றும் எல் ஓ உள்ளீடு 7 வோல்ட் டி சி மற்றும் எல் ஓ வெளியீடு 3 வோல்ட் டி நான் இரண்டு டான்டலம் மின்தேக்கிகளின் மதிப்புகளை உங்களுக்குக் கொடுத்தேன் நிறைய போராட்டங்களுக்குப் பிறகு கடைசியாக இந்த இரண்டு டான்டலம் மின்தேக்கிகளையும் தேர்வு செய்தோம் ஏனெனில் இந்த படத்தின் காரணமாக இது உண்மையில் பிரச்சனை இது உண்மையில் தீர்வு இல்லை இங்கு கவனமாக பார்க்கவும் நீங்கள் இங்கே பார்த்தால் அங்கு வெளியீடு மின்னழுத்தத்தில் டிப் இருந்தது என்ன பிரச்சனை இந்த டிப் எப்போது வந்தது நான் அதை எப்படி அளவிட்டேன் பிராப்ளம் ஸ்டேட்மென்ட் என்ன உங்களுக்காக பிராப்ளம் ஸ்டேட்மென்ட்டை கவனமாக வாசிக்கிறேன் ஓ வின் ஸ்னாப்ஷாட் இது இங்கே சொல்கிறது இது இங்கே உறுதிப்படுத்துகிறது இது என்ன உறுதிப்படுத்துகிறது அமைப்பு திருப்திகரமாக வேலை செய்கிறது ஒவ்வொரு முறையும் தரவு சென்ஸ் செய்யப்பட்டு ப்ராசஸ் செய்யப்பட்டு எஸ்டி கார்டில் எழுதப்படும் சென்ஸ் செய்யப்படும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு 20 விநாடிகளிலும் நீங்கள் சென்ஸ் செய்யும் போதும் சிக்கல் ஏதுமில்லை ஒவ்வொரு முறையும் உணர்ந்து உணர்ந்த மதிப்புகளை அதை ஒரு SD கார்டில் எழுதுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை எவ்வாறாயினும் ரேடியோ தகவல்தொடர்பு தோல்வியுற்றது எல் ஓ வெளியீட்டின் ஒரு ஸ்னாப்ஷாட் படம் 3 இல் காட்டப்பட்டுள்ளது இது இந்த முடிவை விளக்குகிறது மற்றும் இந்த சிக்கலுக்கு எளிமையான தீர்வை பரிந்துரைக்கிறது எப்படியிருந்தாலும் தீர்வு என்பது எல் ஓவின் நிலைத்தன்மையில் உள்ளது அங்கு 220 மைக்ரோஃபாரட் டான்டலம் உள்ளீடு மற்றும் 47 மைக்ரோஃபாரட் வெளியீட்டில் உண்மையில் சிக்கல் தீர்க்கப்படுகிறது அந்த பிரச்சினை என்ன அதை நீங்கள் எவ்வாறு தீர்த்தீர்கள் ஏன் எப்படி அது வேலை செய்தது எப்படியிருந்தாலும் சிக்கலுக்கு தீர்வு எல் ஓவின் ஸ்திரத்தன்மை அது உண்மையில் நிலையற்றதாக இருந்தது நான் உங்களுக்குக் காட்டிய அந்த மதிப்புகள் உண்மையில் ஸ்திரத்தன்மையைக் கொண்டுவந்தன உங்களுக்கு நிலைத்தன்மையின் சிக்கல்கள் இருக்கும்போது இந்த வகையான சிக்கல்கள் இருக்கும் அங்கு வெளியீடு மின்னழுத்தம் உண்மையில் 3 3 இலிருந்து 2 வோல்ட்டுகளாகக் குறைந்தது அங்கு ரேடியோ தொகுதி வேலை செய்யவில்லை எல்லாம் நன்றாக வேலை செய்தன நீங்கள் ஒரு தகவல்தொடர்பு செய்தபோது சிக்கல் வந்தது ஏனெனில் தகவல்தொடர்புக்கு சற்றே அதிக சக்தி தேவைப்படுகிறது CC3000 க்கு அதிக சக்தி தேவைப்படுகிறது நான் எவ்வளவு என்பதைக் குறிப்பிடவில்லை அது 250 மில்லியாம்பியர் என்பதைக் காணலாம் இந்த 250 மில்லியாம்பியர் மின்னோட்டம் தேவைப்படுகிறது ஏனெனில் இது ஒரு வைஃபை டிரான்ஸ்மிஷன் சரியா இது போர்டில் வைஃபை சிப் உள்ள ஒரு தொகுதி ஆகும் போர்டில் உள்ள வைஃபை தொழில்நுட்பத்திற்கு கணிசமான அளவு மின்னோட்டம் தேவைப்படுகிறது LDO இந்த வல்லமையுடையது அதனால் சிக்கல் இல்லை ஆனால் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்தேக்கிகளின் காரணமாக ஸ்திரத்தன்மை ஒரு சிக்கலாக இருந்தது மேலும் இதன் விளைவாக வெளியீடு குறைந்து 2 வோல்ட்டுகளாகக் கொண்டிருந்தது மேலும் நீங்கள் 3 3 இல் தொடர்பு கொள்ள விரும்பிய நேரத்தில் இதை ஒரு அலைக்காட்டி மூலம் பிடித்தேன் இந்த வரி உண்மையில் 3 3 வோல்ட் கோடு ஆகும் ஆனால் இங்கு உண்மையில் 2 வோல்ட் வரை குறைகிறது ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு பெரிய பிரிவும் உண்மையில் 2 வோல்ட் என்பதை நான் எழுதியுள்ளேன் வெளிப்படையாக இது 2 வோல்ட்டுகள் வரை குறைகிறது எனவே எல் ஓவை மீண்டும் அதன் நிலைத்தன்மைக்குக் கொண்டு வருவதன் மூலம் இந்த சிக்கலை நாம் தீர்த்தோம் எனவே இது உண்மையில் எல் ஓ மற்றும் நல்ல வழக்கு ஆய்வைப் பற்றிய முழு கதையாகும் எல் ஓவை குறிப்பிட்ட பயன்யாட்டிற்காக டியூன் செய்வதில் எங்கள் அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் எனவே அன்பர்களே இது உங்கள் கட்டுப்பாட்டாளரின் தேவையைப் பற்றிய முக்கியமான பார்வை தரவுத் தாளில் இருந்து அளவுருக்களைப் பார்க்க நீங்கள் எந்த வகையான சென்சார்களை இணைக்க வாய்ப்புள்ளது என்பதைப் பார்க்கவும் தயவுசெய்து முக்கியமாக கோட்பாட்டில் அதிகம் ஈடுபட வேண்டாம் நிச்சயமாக இவற்றைப் பயன்படுத்தத் தொடங்குவதற்கு முன்பு ஒரு ஐஓடி அமைப்பின் சக்தி மேலாண்மைத் தொகுதியை அமைப்பதற்கு முன்பு நீங்கள் நிறைய கோட்பாடுகளை அறிந்திருக்க வேண்டும் ஆனால் நான் குறிப்பிட்டுள்ள இந்த முக்கியமான அளவுருக்களைப் பாருங்கள் துல்லியம் சத்தம் பி ஆர் மற்றும் அனைத்தும் என்று நாம் உண்மையில் விவாதித்தது சரியா அதன்படி உங்கள் பவர் சப்ளை பிரிவைத் திட்டமிடுங்கள் இந்த மின்சாரம் வழங்கல் பிரிவில் இன்னும் ஒரு பகுதியை நான் விளக்க விரும்புகிறேன் அதை நீங்கள் எப்போதாவது சந்திக்க நேரிடும் எனவே திரும்பிச் சென்று இன்னும் ஒரு பகுதியைப் பற்றி விவாதிப்போம் இதுவும் மிக முக்கியமானது இது சார்ஜ் பம்ப் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பகுதியை மூடிவிட்டு செல்வதற்கு முன்பு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் நாம் உண்மையில் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் மூலங்களுடன் நமது மின்சார விநியோகத்தை எவ்வாறு வடிவமைப்பது என்று கவனிக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்பு சார்ஜ் பம்பைப் பார்ப்போம் இங்கு பல சூழ்நிலைகள் இருக்கலாம் சில சமயங்களில் நீங்கள் சில குறிப்பிட்ட உங்களுக்கு நேரடியாகக் கிடைக்கும் மின்னழுத்தங்களுடன் வாழ வேண்டியிருக்கும் நான் சொல்ல விரும்புவதை தெரியப்படுத்த ஒரு நிமிடம் எனக்குத் தாருங்கள் எனவே சில நேரங்களில் நீங்கள் சக்தியளிக்க வேண்டியிருக்கும் உதாரணமாக ஃபிளாஷ் மெமரிகளைச் சொல்லலாம் அல்லது ஃபிளாஷ் ஆடியோ மற்றும் வீடியோ கோடெக்குகளை நீங்கள் பவர் செய்ய விரும்புகிறீர்கள் உதாரணமாக ஃபிளாஷ் மெமரிகளை எழுதுவதற்கு அதிக மின்னழுத்தம் தேவைப்படுகிறது உதாரணமாக ஆடியோ வீடியோ கோடெக்குகள் அல்லது ஒரு பட சென்சார் சில நேரங்களில் அதிக மின்னழுத்தம் தேவைப்படுகிறது சில சமயங்களில் இந்த டிஸ்ப்ளேஸ் கூட இவை அனைத்திற்கும் சற்று அதிக மின்னழுத்தங்கள் தேவை இது உங்கள் உட்பொதிக்கப்பட்ட அமைப்புக்கான தேவை போர்டில் எழுதுவோம் உங்களிடம் உட்பொதிக்கப்பட்ட அமைப்பு இருக்கிறது இது உங்கள் மைக்ரோகண்ட்ரோலர் என்று சொல்லலாம் இது உங்கள் ரெய்ல் மின்னழுத்தம் இது 3 3 வோல்ட் என்று வைத்துக் கொள்வோம் அதனுடன் சில சென்சார்கள் இணைக்கப்பட்டுள்ளன இது ஒரு அனலாக் சென்சார் என்றால் நிச்சயமாக இது ஒரு அனலாக் டூ டிஜிட்டல் போர்ட்டுடன் இணைப்பீர்கள் டிஜிட்டல் சென்சார் என்றால் நிச்சயமாக நீங்கள் GPIO உடன் இணைப்பீர்கள் இணைக்கப்படுவீர்கள் இது மற்றொரு சென்சார் சென்சார் டிஜிட்டல் சரியா உங்களிடம் வேறு பஸ்கள் உள்ளன உங்களிடம் I2c உள்ளது இது எஸ்பிஐ இது 2 வயர் மற்றும் இது 4 வயர் மற்றும் இந்த அமைப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ள பிற சாதனங்களை சொல்வோம் இது ஃபிளாஷ் மெமரியாகக் கூட இருக்கலாம் ஃபிளாஷ் கிடைக்கக் கூடும் நீங்கள் இணைக்க வேண்டும் மற்றும் SPI ஃபிளாஷ் அல்லது ஒரு I2c ஃபிளாஷ் மற்றும் சில நேரங்களில் மெமரியில் எழுதும் போது உங்களுக்கு அதிக மின்னழுத்தங்கள் தேவைப்படும் அல்லது உங்களிடம் ஒரு இன்டர்ஃபேஸ் இருப்பதாகக் கொள்வோம் இது முக்கியமாக டிஸ்ப்ளேக்கு இணைக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் மற்றும் இந்த டிஸ்ப்ளேக்கு 5 வோல்ட் தேவைப்படுகிறது எடுத்துக்காட்டாக 5 வோல்ட் என்று சொல்லலாம் எப்படி நீங்கள் இந்த 3 3 இருந்து உருவாக்க வேண்டும் இந்த 5 வோல்ட் எப்படி உருவாக்க வேண்டும் ஃபிளாஷ் மெமரி சில நேரங்களில் இதற்கு இன்னும் 3 3 ரெயில் தேவைப்படலாம் அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் எழுதும் போது நீங்கள் அந்த இடத்திற்கு எழுதும்போது அதற்கு அதிக மின்னழுத்த உரிமை தேவை இது எவ்வாறு நிர்வகிக்கிறது இது 3 3 லிருந்து உயர் மின்னழுத்தத்தை எவ்வாறு உருவாக்குகிறது என்பது நேரடியானது பெரிய விவரங்களுக்கு நான் செல்லமாட்டேன் ஆனால் நான் உங்களுக்கு மிக எளிய சுற்றை காண்பிப்பேன் இது ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் என்றும் இது உங்கள் ரெய்ல் 3 3 வோல்ட் என்றும் இது கிரவுன்டு என்றும் கொள்வோம் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் ஒரு gpi திறந்து உருவாக்குங்கள் மன்னிக்கவும் நான் சரியாக எழுதுகிறேன் ஒரு gpiஐ எடுத்துக்கொள்ளுங்கள் உண்மையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்களால் நிச்சயமாக முடியாது எந்த பிரச்சனையும் இல்லை எப்படியும் செய்ய இரண்டு வழிகள் உள்ளன நாங்கள் இங்கே ஒரு gpio வை எடுத்துக்கொள்வோம் மேலும் ஒரு எளிய கிளாக்கை உருவாக்க ஒரு நிரலை உருவாக்குவீர்கள் இது gpio தயவுசெய்து இதைக் கவனியுங்கள் ஒரு பொது நோக்கத்திற்கான உள்ளீடு இது ஒரு டிஜிட்டல் போர்ட் எனவே ஒரு கிளாக்கை உருவாக்க ஒரு சிறிய நிரலை எழுதுங்கள் இந்த கிளாக்கை இந்த மின்தேக்கிக்கு ஃபீட் செய்ய வேண்டும் நான் இதை கிரவுன்டு செய்ய மாட்டேன் நீ நான் எனது வழக்கமான உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்தேக்கியை வைப்பேன் எனக்கு தேவைப்படுவது 5 வோல்ட் சரியா அருமை நீங்கள் உண்மையில் 5 வோல்ட்ஐ பெறுவீர்கள் நான் இங்கு உருவாக்கிய சுற்று என்ன இந்த பகுதி என்ன இது மிகவும் எளிமையானது அடிப்படைகளுக்குச் சென்று பாருங்கள் நீங்கள் உண்மையில் ஒரு டிக்சன் சார்ஜ் பம்பைக் உருவாக்கியுள்ளீர்கள் அடிப்படையில் டிக்சன் சார்ஜ் பம்ப் ஒரு சார்ஜ் பம்ப் ஆகும் எனவே உண்மையில் நீங்கள் ஒரு டிக்சன் சார்ஜ் பம்ப் உருவாக்கினீர்கள் நீங்கள் எப்படி டிக்சன் சார்ஜ் பம்பை உருவாக்கினீர்கள் இந்த 5 வோல்ட்டுகளை எவ்வாறு உருவாக்கினீர்கள் இந்த 3 3 ஒரு பெரிய 6 6 ஆக மாறியிருக்க வேண்டும் ஆனால் அது டையோடு டிராப்பைக் கொண்டிருப்பதால் அது நடக்கப்போவதில்லை ஆகையால் அடிப்படையில் நான் பல ஸ்டேஜ்களைச் சேர்க்கவில்லை நான் ஒரு ஸ்டேஜ் மட்டுமே சேர்த்துள்ளேன் மற்றும் நான் ஒரு பெருக்கல் மட்டுமே எடுத்துக்கொண்டேன் நான் மீண்டும் இந்த இறுதி ஸ்டேஜை வைத்துள்ளேன் அது மற்றொரு டையோடு மற்றும் இந்த மின்தேக்கி இந்த மின்தேக்கிகளுடன் மற்றும் சார்ஜ் பம்புடன் செய்வதற்கு ஒன்றுமில்லை நான் வட்டமிட்டது உண்மையில் ஒரு சார்ஜ் பம்பை உருவாக்கத் தேவையானது எனவே Vout N 1 இது N பிளஸ் 1 எப்போதும் இது N பிளஸ் 1 ஆக இருக்கும் இது நீங்கள் அனைத்து சக்தியையும் சேமித்து வைக்கும் ஸ்டேஜ் ஆகும் இந்த விஷயத்தில் நீங்கள் அடிப்படையில் இங்கே 1 ஸ்டேஜைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் இங்கே N ஐ 1 என மாற்றினால் நீங்கள் உண்மையில் இதைப் பெறுவீர்கள் இந்த இரண்டையும் அவற்றின் முதல் மற்றும் இரண்டாவது Vi யிலிருந்து இந்த Vi ஐ கழித்தல் இது வேறு உண்மையில் ஒன்றுமில்லை ஆனால் Vi மற்றும் இந்த டையோடு டிராப் என்பது இங்கே இந்த ஸ்டேஜில் நிகழும் டிராப் மற்றும் வெளியீடு என்பது வெறுமனே 2 மடங்கு இந்த V டையோடு டிராப் 5 வோல்ட்டுகளை விட சற்று அதிக மின்னழுத்தத்தை இது வெளியீட்டில் உங்களுக்கு வழங்கும் நீங்கள் இதை எடுத்து ஒரு எல் ஓ மூலம் பயன்படுத்தி இந்த 5 வோல்ட்டுகளை உருவாக்குங்கள் இது எளிமையானது இது சாத்தியமான எளிய சார்ஜ் பம்ப் ஆகும் நீங்கள் இங்கு ஸ்டேஜ்களைச் சேர்க்கலாம் அடிப்படையில் இங்கே நான் இந்த கிளாக்கை இந்த ஸ்டேஜுக்குப் பயன்படுத்தினேன் எனவே இதை அழித்து இந்த கிளாக்கை இங்கே இணைக்கிறேன் இந்த கிளாக்கை இங்கே இணையங்கள் பின்னர் இங்கிருந்து கிரவுண்டிற்குப் பதிலாக நீங்கள் இங்கிருந்து கிரவுண்டை அகற்றிவிட்டு இன்னும் ஒரு ஸ்டேஜைச் சேர்த்து இங்கே பல கட்டங்களைச் சேர்க்கலாம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெவ்வேறு கிளாக்கை எடுக்க வேண்டும் அது ஒரே கிளாக்காக இருக்க முடியாது இந்த கிளாக்கை மற்ற மூன்றாம் ஸ்டேஜில் மீண்டும் பயன்படுத்தலாம் மேலும் ஒரு கிளாக்கை உருவாக்கி இங்கே இணைக்கலாம் மற்றொரு கிளாக்கை உருவாக்கி மூன்றாம் ஸ்டேஜுடன் இணைக்கலாம் நீங்கள் இதைப் போல தொடர்ந்து அடுக்கி வைக்கலாம் நீங்கள் அதை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை விரைவாக புரிந்து கொள்ள டிக்சன் சார்ஜ் பம்பைப் பார்க்க வேண்டும் ஆனால் உங்களுடைய தற்போதைய உட்பொதிக்கப்பட்ட அமைப்பைப் பயன்படுத்தி உங்களுக்கு மிக எளிய சுற்று தருகிறேன் உங்கள் மைக்ரோகண்ட்ரோலரைக் கொண்டு அதன் சொந்த ரெய்லுடன் நீங்கள் இதை உண்மையில் உருவாக்க முடியும் நிலையான இந்த டிஸ்ப்ளே அமைப்புகள் அல்லது பட சென்சார்கள் அல்லது ஆடியோ மற்றும் ஃபிளாஷ் நினைவுகளின் வீடியோ கோடெக்குகள் மற்றும் பலவற்றைஇணைக்க 5 வோல்ட்டை உருவாக்க முடியும் இந்த ஃபிளாஷ் மெமரியை நீங்கள் வெளியிலும் வாங்கலாம் வாங்கி அதை I2c அல்லது SPI மூலமாக இணைக்க முடியும் அது சார்ஜ் பம்பிங்கைச் செய்யும் அதன் சிப்புக்குள் சார்ஜ் பம்ப் இருக்கும் நான் எழுதுகிறேன் ஏனென்றால் உங்களுக்கு அதிக மின்னழுத்தம் தேவை எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த எளிய சுற்றை நான் இங்கு வட்டமிட்டுள்ளேன் இதை உண்மையில் சிலிக்கானில் செயல்படுத்துவோம் பின்னர் இந்த ஃபிளாஷ் நினைவகத்திற்குள் செயல்படுத்துவோம் அதை நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்கள் இந்த டையோடு கட்டமைப்புகளை சிலிக்கானில் எவ்வாறு செயல்படுத்துகிறீர்கள் உங்களிடம் பாடி கனெக்டட் MOSFET கள் உள்ளன நீங்கள் MOSFET டையோட்களைப் பயன்படுத்தலாம் சரி மோஸ்ஃபெட் பாடி கனெக்டட் MOSFET டையோட்கள் மிகவும் பொதுவானவை நான் விவரமாக விளக்கமாட்டேன் ஆனால் பாடி கனெக்டட் டையோடு கட்டமைப்புகளை எளிதில் கட்டமைக்க முடியும் என்பதை கவனத்தில் கொள்ளலாம் கட்டமைப்புகள் எளிதில் சிலிக்கானில் கட்டமைக்கலாம் மற்றும் நீங்கள் அடிப்படையில் டோபாலஜியிலிருந்து இந்த டிக்சன் சார்ஜை உருவாக்க முடியும் உண்மையில் பல வகைகள் உள்ளன கிராஸ் கப்பிள்டு அமைப்புகள் மற்றும் பல உள்ளன நாம் அதைப்பற்றி விவரமாகப் பார்க்க முடியாது ஒரு வகையில் இதன் அர்த்தம் உங்கள் பவர் சப்ளை பிரிவில் நீங்கள் சில குறிப்பிட்ட சுழ்நிலைகளில் எல் ஓவைப் பயன்படுத்தலாம் சில குறிப்பிட்ட சுழ்நிலைகளில் நீங்கள் ஒரு பக் மாற்றியை பயன்படுத்தலாம் சில குறிப்பிட்ட சுழ்நிலைகளில் சார்ஜ் பம்ப் தேவை என்று நீங்கள் கருதலாம் உங்கள் சுற்றை எவ்வாறு வடிவமைத்துள்ளீர்கள் என்பதற்கேற்ப இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் விரைவாக உருவாக்க முடியும் நான் இதை ஆய்வகத்தில் உருவாக்கியுள்ளேன் முன்பே நான் அதை சோதித்துள்ளேன் இது உண்மையில் வேலை செய்கிறது என்பதை உங்களுக்குக் காண்பிப்பேன் அதற்கேற்ப கூறுகளைத் தேர்வுசெய்து உங்கள் எளிய அமைப்புகளை உருவாக்கலாம் உட்பொதிக்கப்பட்ட அமைப்பை வெவ்வேறு ரயில் மின்னழுத்த தேவைகளைக் கொண்ட ஐஓடி சாதனத்தை மிகவும் திறம்பட அமைக்கலாம் எனவே இந்த சாதனங்களில் உள்ள கதை இதுதான் இப்போது திரும்பிச் சென்று இந்த படத்துடன் மீண்டும் இணைக்கலாம் இந்த பவர் சப்ளை ஒரு புதிரான பகுதி என்றும் அதை நீங்கள் பேட்டரி மூல உள்ளீடாக உருவாக்கலாம் நீங்கள் அதை ஒரு ac உள்ளீடாக உருவாக்கலாம் நீங்கள் இதை உள்ளீடாக ஆற்றல் அறுவடை மூலங்களுடன் உருவாக்கலாம் சூரிய தொழில்நுட்பம் அதிர்வு ஃப்ளாட்டர் லீனியர் இயக்கம் மற்றும் பலவற்றைப் பயன்படுத்தலாம் பவர் பிளாக்குக்கான சில முக்கியமான தேவைகளை இப்போது உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் அறுவடை மூலம் பயன்படுத்தப்பட்டால் இது மிக முக்கியமான விஷயம் எனவே அறுவடை மூலம் பயன்படுத்தப்பட்டால் பவர் பிளாக்குக்கான முக்கியமான தேவைகளில் கவனம் செலுத்துவோம் அறுவடை ஆற்றல் அறுவடை என்றால் என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் இது அடிப்படையில் வேறு ஒன்றுமில்லை ஒரு மின்சக்தி மூலம் நீங்கள் மின்சக்தியில் ஆர்வம் காட்டுவீர்கள் நீங்கள் மின்சாரத்தில் தூய்மையான ஆற்றலில் அதிக ஆர்வத்தை காட்டுவீர்கள் எனவே நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் ஏனென்றால் பெரும்பாலான மின்னணுவியல் ஐஓடி உட்பொதிக்கப்பட்ட சாதனங்களில் பெரும்பாலானவை உண்மையில் மின் சக்தியிலிருந்து இயங்குகின்றன எனவே நீங்கள் ஆற்றல் அறுவடையைப் பார்க்கிறீர்கள் ஆனால் அது வேறு ஒன்றும் இல்லை அது ஒரு மின்சக்தி மூலம் இது ஒருவித உறிஞ்சுதலை உறிஞ்சுவதன் மூலம் இயங்குகிறது அங்கு ஆற்றலை எப்படியாவது ஏதோவொரு சக்தியை உறிஞ்சி ஆற்றலை உறிஞ்சி ஆற்றலை வழங்குகிறது ஆற்றலை உறிஞ்சி வழங்குவதன் மூலம் மின்சக்தியை வழங்குகிறது எனவே ஒரு சந்தர்ப்பத்தில் ஆற்றலை உறிஞ்சுவது அது சூரிய ஆற்றல் உறிஞ்சுதல் என்று நீங்கள் சொன்னால் அதை எடுத்துக் கொண்டால் இது வெப்பநிலை வேறுபாட்டின் அடிப்படையில் உள்ளது வேறு எதுவுமில்லை ஆனால் தெர்மோஎலக்ட்ரிக் விளைவு வேறு எதுவும் இல்லை ஆனால் தெர்மோ வேறு ஒன்றும் எடுக்காது ஆனால் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எனவே ஒரு விஷயத்தில் அது இயற்பியலை சரியாகப் பெற அனுமதிக்கும் ஒன்று ஒளிமின்னழுத்த விளைவு மற்றொன்று தெர்மோஎலக்ட்ரிக் விளைவு இது மின் ஆற்றல் உருவாக்குவதற்குப் பின்னால் உள்ள இயற்பியல் சரியா எனவே மீண்டும் அவை அனைத்தையும் பற்றிய விவரங்களை நான் பெற விரும்பவில்லை ஆனால் முக்கியமானது என்னவென்றால்நீங்கள் ஒரு பி சி கண்ணோட்டத்தில் மின் நிர்வாகத்தை ஆற்றல் அறுவடை செய்வதை பார்க்கிறீர்கள் என்றால் இவை சில அடிப்படை தேவைகள் எனவே நான் வேகமாகச் செல்வேன் எனவே இவை இயற்பியலில் இருந்து வந்த கருத்துக்கள் என்பதை நீங்கள் கவனியுங்கள் ஆனால் மிக முக்கியமாக நீங்கள் ஆற்றல் அறுவடை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் இந்த தேவைகள் என்ன நீங்கள் உருவாக்க விரும்பும் ஐசி நீங்கள் ஏற்கனவே சந்தையில் இருக்கும் ஆற்றல் அறுவடை ஐ யைப் பயன்படுத்த விரும்புகிறீர்களா நீங்கள் ஒரு சோலார் பேனலைப் பயன்படுத்த விரும்புகிறீர்களா நீங்கள் ஒரு தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டரைப் பயன்படுத்த விரும்புகிறீர்களா நீங்கள் ஒரு காற்றாலை ஆற்றல் மைக்ரோ காற்றாலை ஆற்றலைப் பயன்படுத்த விரும்புகிறீர்களா லீனியர் இயக்கத்தைப் பயன்படுத்த விரும்புகிறீர்களா இந்த அமைப்புகள் அனைத்தும் ஏற்கனவே உள்ளன அந்த ஆற்றல் அறுவடை மூலங்களை அமைப்பு நீண்ட காலம் வேலை செய்யுமாறு எவ்வாறு உங்கள் உட்பொதிக்கப்பட்ட அமைப்புடன் இணைக்கிறீர்கள் இதுதான் முழுமையான சரியான குறிக்கோள் ஏனெனில் பேட்டரிகளை அடிக்கடி மாற்ற விரும்ப மாட்டோம் அல்லது ரிச்சார்ஜபிள் பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கான அனைத்து அறுவடைகளையும் நீங்கள் செய்ய விரும்பலாம் எடுத்துக்காட்டாக இது மற்றொரு முன்மாதிரியாகும் நீங்கள் மிக முக்கியமான செயல்பாடுகளை அணியக்கூடிய மற்றும் சுகாதாரத்துறை ஆர்வமாக உள்ளதைப் அளவுரு கண்காணிக்கப்படுதல் போன்ற செயல்பாடுகளைச் சொல்லலாம் நான் ஒரு சூரிய ஆற்றல் அறுவடையை பயன்படுத்துகிறேன் என்று நீங்கள் சொன்னால்இந்த மாறியை பகலில் மட்டுமே அணிய வேண்டும் உங்களுக்கு போதுமான சூரிய ஒளி இருக்க வேண்டும் அந்த நிலையில் மட்டுமே மாறி உண்மையில் வேலை செய்ய முடியும் ஏனென்றால் அந்த நேரம் மட்டுமே ஆற்றல் கிடைக்கிறது நீங்கள் நிச்சயமாக அத்தகைய வடிவமைப்புகளை விரும்பவில்லை அது தடையின்றி இருக்க வேண்டும் அது 24 X 7 வேலை செய்ய வேண்டும் அது உங்களுக்காக கண்காணிப்பைச் செய்ய வேண்டும் அதற்காக நீங்கள் ஒரு பேட்டரியை வைக்க வேண்டும் எனவே நீங்கள் அதை அணிய முடியும் மற்றும் குறிப்பு நேரம் 3002 இது ஆற்றலை அறுவடை செய்து பேட்டரியை சார்ஜ் செய்து பின்னர் அதை லோடுகளை இயக்குவதற்கு பயன்படுத்தும் எனவே ஆற்றல் அறுவடையை பல சூழ்நிலைகளில் நேரடியாக பயன்படுத்தலாம் ஆற்றலை அறுவடை செய்வதன் மூலம் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸை இயக்கலாம் அல்லது அறுவடை செய்து ஆற்றலை சேமிக்கலாம் ஆற்றலை சேமிப்பது என்பது மின்தேக்கியை சார்ஜ் செய்வது அல்லது சூப்பர் மின்தேக்கியை சார்ஜ் செய்வது அல்லது அந்த சக்தியை ரிச்சார்ஜபிள் பேட்டரியில் வைக்கலாம் பேட்டரி எல்லா நேரத்திலும் சார்ஜ் செய்யப்படுகிறது எனவே இதுதான் இரண்டு அடிப்படை விஷயங்கள் எப்படியிருந்தாலும் ஆற்றல் அறுவடை பற்றி நீங்கள் பேசினால் அறுவடைக்கு தேவையான இன்டர்ஃபேஸை வழங்க வேண்டும் ஒரு முக்கியமான அளவுரு சுற்றுப்புற நிலைமைகளின் கீழ் அதிகபட்ச மின் பரிமாற்றம் ஏற்கனவே உங்களுக்குத் தெரிந்தால் அதை முடிக்கவும் ஓ விலிருந்து பக் மாற்றியிலிருந்து சார்ஜ் பம்ப் வரை மெதுவாக காணுங்கள் நாம் அனைவரும் இந்த அமைப்புகள் அனைத்துமே உள்ளீடு மின்னழுத்தம் Vi கிடைக்கும் என்ற அனுமானத்தைக் கொண்டுள்ளோம் உள்ளீட்டு மின்னழுத்தம் உள்ளது அதனால் Vout ஐ பெற முடியும் ஆனால் இப்போது நீங்கள் அதை மாற்றுகிறீர்கள் அது எப்போது வரும் என்று நமக்குத் தெரியாது எனக் கொள்வோம் அதைச் செயல்படுத்துவதற்காக நாம் சில விஷயங்களைச் செய்ய வேண்டும் ஒன்று Vi எப்போது வரும் என உங்களுக்குத் தெரியாமலிருப்பது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் Vi வந்தால் அந்த Vi இலிருந்து அதிகபட்சத்தை எவ்வாறு பிரித்தெடுப்பது என்பது ஆற்றல் அறுவடை என்பது அதிகபட்ச பவர் பாயிண்ட் அதிகபட்ச சக்தி பரிமாற்றம் அதாவது ஆற்றல் அறுவடை மின் மேலாண்மை அமைப்புகளுக்கு அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் ஒரு முக்கிய தேவையாகிறது எனவே இதுதான் முதல் விஷயம் ஒரு ஆற்றல் அறுவடை சுற்றுக்கு மிக மிக முதன்மையானது இரண்டாவது விஷயம் நிலைமைகள் நன்றாக இருக்கும்போது ஆற்றல் வெளியீட்டைப் பெறுகிறது r e c e i v e சரியா சூழ்நிலை சரியாக இருக்கும் போது ஆற்றல் வெளியீடு பெறும் ஆற்றலைச் சேமிக்கும் இந்த ஆற்றலைச் சேமிக்கும் மிகவும் முக்கியமானது இந்த ஆற்றலைக் கொண்டு ஒரு பேட்டரி சார்ஜ் செய்யும் ஒரு சூப்பர் மின்தேக்கியை சார்ஜ் செய்யும் அவை இரண்டும் எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கும் போதெல்லாம் ஆற்றல் சார்ஜ் செய்ய அனுமதிக்கும் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் வேண்டிய சக்தி பரிமாற்றத்தை நிர்வகிக்க வேண்டும் தனிமைப்படுத்தலை உறுதி செய்யவேண்டும் அடிப்படையில் நீங்கள் தனிமைப்படுத்தலைப் பார்க்க வேண்டும் தனிமைப்படுத்தல் என்றால் என்னவென்றால் தனிமைப்படுத்துவதன் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இது உண்மையில் கால்வனிக் தனிமைப்படுத்தல் அல்லது மின் தனிமைப்படுத்தல் எதுவுமில்லை உதாரணமாக தனிமை மின்மாற்றி வெளியீடு உள்ளீட்டுக்கு இடையில் ஒரு தனிமைப்படுத்தலை செய்கிறது இதனால் நீங்கள் குறைந்த மின்னழுத்தத்தில் இயங்குவதற்கு அதிக மின்னழுத்தங்களிலிருந்து இருக்கும்போது இந்த தனிமை அனுமதிக்கிறது உங்கள் சொந்த கிரவுண்டை உருவாக்கி உதாரணமாக குறைந்த மின்னழுத்த களங்களில் வேலை செய்வது அந்த தனிமைப்படுத்தல் அல்ல ஆற்றலு அறுவடை பற்றி நீங்கள் பேசும்போது சுமை சூழலில் தனிமைப்படுத்துதல் என்பது திடீரென்று 100 மில்லியம்பியர் தேவைப்படலாம் உங்களிடம் இருப்பது ஒரு சிறிய அறுவடை உங்களுக்கு ஒரு சிறிய அறுவடை உள்ளது ஆகவே2 முதல் 20 மில்லியம்பியர் வரை எங்கும் சொல்லலாம் இது அறுவடை மூலங்களில் நிலவும் நிலைமைகளின் அடிப்படையில் பிரகாசமான சூரிய ஒளியில் நிறைய சூரிய ஒளி இருந்தால் 1 லட்சம் 50000 லக்ஸ் அல்லது 2 லட்சம் லக்ஸை விட அதிகமாக பெறலாம் அல்லது உட்புறத்தில் இருந்தால் 200 லக்ஸ் 100 லக்ஸ் சரியா 100 லக்ஸ் 200 லக்ஸ் என்பது உட்புற சோலார் பேனல் வெளிப்புறமாக இருந்தால் பிரகாசமான சூரிய ஒளி 2 லட்சம் லக்ஸ் மற்றும் ஒரு மேகம் இருந்தால் அது 50000 லக்ஸ் ஆகக் குறையும் இது 25 லக்ஸ் வெளிப்புறத்தில் மேகம் மறைத்தால் 2 லட்சம் 50000 க்குச் செல்கிறது இது 25000 போன்ற குறைவானதாக இருக்கலாம்10000 லக்ஸ் 5000 லக்ஸ்க்கும் செல்லலாம் பின்னர் மீண்டும் 2 லட்சம் லக்ஸிற்குத் திரும்பிச் செல்லும் சில நேரங்களில் மழைக்காலம் இருக்கும்போது நிறைய மேகம் இருக்கும்போது சூரியன் வெளியேறாத நிலையில் பகலில் ஒரு நீண்ட காலத்திற்கு 10000 லக்ஸ் கூட வைத்திருக்க முடியும் இதுமிகக் குறைவு 2 லட்சம் லக்ஸ் கண்ட அதே பேனலில் லக்ஸ் அடிப்படையில் நீங்கள் ஒரு சிறிய லக்ஸ் மதிப்பைக்காண்பீர்கள் எனவே ஆற்றல் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது சூரிய ஒளிவடிவில் உள்ளீட்டு ஆற்றல் ஒளிமின்னழுத்த ஆற்றல் சூரிய ஆற்றல் என அழைப்போம் ஒளி ஆற்றல் ஏற்ற இறக்கமாக உள்ளது எனவே உள்ளீடு எதுவாக இருந்தாலும் வெளியீட்டிலிருந்து அதிகபட்சமாக பிரித்தெடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த MPPT மற்றும் சுமை உங்களுக்குத் தேவைப்படுகிறது நான் ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன் 100 மில்லியாம்பியர் தேவை என்று சொல்லலாம் ஆனால் உள்ளீட்டு மின்னோட்டம் 2 மில்லியம்பியர் மற்றும் 20 மில்லியாம்பியர் இடையே ஏற்ற இறக்கமாக இருக்கின்றன நீங்கள் கீழ்நிலையில் மின் சுமையை அடிப்படையில் தனிமைப்படுத்த முடிய வேண்டும் அடிப்படையில் நான் கூறுவது தனிமைப்படுத்துதல் டவுன்ஸ்டிரீம் மின்னணுவியல் சரியா சுமைகளின் ஆற்றல் தேவைகள் வெளிப்படுத்தப்படாத வகையில் டவுன்ஸ்டிரீம் மின்னணுவியல் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் சரியா இதுதான் இந்த சூழலில் தனிமைப்படுத்தப்படுவதன் அர்த்தம் உள்ளீட்டு அறுவடை முறைக்கு ஆற்றல் தேவைகள் வெளிப்படுத்தப்படாதிருக்க வேண்டும் உள்ளீட்டு அமைப்பை இனி ஆற்றல் அறுவடை முறை என்று சொல்ல முடியாது ஏனெனில் சுமை நேரடியாக அறுவடை முறைக்கு இணைக்கப்பட்டால் சுமை அந்த சக்தியைப் பெற எந்த வழியும் இல்லை அந்த தனிமைப்படுத்தலை நீங்கள் செய்ய வேண்டும் அது மிக முக்கியமான விஷயம் இது உங்களுக்கு நான் சொல்லும் மற்றொரு முக்கியமான விஷயம் கடந்த பல ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்கள் ஆற்றல் அறுவடையில் புத்திசாலித்தனமான சுற்று என்ன என்பதையும் அந்த மந்திர மந்திரம் என்ன என்பதையும் ஆற்றல் அறுவடை சுற்றுகள் மிகவும் புதிய நம்பகமானதாக இருப்பதை உறுதி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்துகொள்ள மகத்தான நேரத்தையும்முயற்சியையும் சக்தியையும் செலவிட்டனர் ஆற்றல் அறுவடை சுற்றுக்கான பிரபலத்துவம் 'வாவ் காரணி' உண்மையில் ஒரு முக்கியமான அளவுருவிலிருந்து வருகிறது அது உண்மையில் சுய தொடக்கமாகும் எனவே பல நீங்கள் லிட்டரேச்சர்களில் 'சுய தொடக்கம் செய்ய முடியும்' என்று பார்ப்பீர்கள் இதன் அர்த்தம் என்னவென்று பாருங்கள் உங்களிடம் பேட்டரி அடிப்படை அமைப்பு இல்லையென்றால் முழு மின்னணுவியலும் அறுவடை மின்னணுவியலுடன் வேலை செய்யப் போகிறது அடிப்படையில் இது ஒரு பயன்பாடு என்று சொல்லலாம் இது சுற்றுப்புற ஆற்றல் கண்காணிப்பைச் செய்வதாகக் கூறலாம் இங்கே நீங்கள் தேய்ந்து போகக்கூடிய எலக்ட்ரானிக் பற்றி நான் உங்களிடம் குறிப்பிட்டவற்றைப் பற்றி உண்மையில் கவலைப்பட வேண்டியதில்லை இது நிச்சயமாக நீங்கள் ஒரு பேட்டரியை வைத்து பேட்டரியை சார்ஜ் செய்ய ஒரு அறுவடை பயன்படுத்த வேண்டும் அது அந்த உதாரணம் அல்ல இவை வேறு உதாரணங்களாகும் நீங்கள் அடிப்படையில் சுற்றுப்புற கண்காணிப்பைப் பார்க்கிறீர்கள் இங்கு ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் 10 நிமிடங்களுக்கும் அல்லது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு மாதிரி தேவைப்படும் இந்த மின்னணுவியல் முற்றிலும் ஆற்றல் அறுவடை அடிப்படையிலானது மற்றும் அந்த மின்னணுவியல் சுய தொடக்கத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் 0 ஆற்றலுடன் தொடங்கினால் முழு மின்னணுவியலையும் எப்படியாவது கிக் ஸ்டார்ட் செய்ய வேண்டும் சில மின்னணுவியல் தனது வேலையைத் தொடங்க சுய தொடக்கம் ஒரு மிக முக்கியமான விஷயம் அடிப்படையில் அனைத்து ஸ்மார்ட் எலக்ட்ரானிகளும் ஆற்றல் அறுவடைக்கான அனைத்து 'வாவ்' காரணிகளும் இந்த ஒரு முக்கியமான அளவுருவைச் சுற்றியே உள்ளன இது உண்மையில் சுய தொடக்கத்தைச் செய்ய முடியும் திறன் இது ஏன் முக்கியமானது ஏனெனில் அறுவடை மூலங்களுக்கு நான் இதைச் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நான் இந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறந்துவிடாமலிருக்க இதைச் சொல்ல விரும்புகிறேன் அறுவடை மூலங்கள் பலவீனமான ஆற்றல் மூலங்கள் குறைந்த தர பலவீனமான ஆற்றல் அறுவடை மூலங்கள் எனவே எனக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் எனவே முடிவில் நான் இந்த ஆற்றல் அறுவடை சுற்றுவட்டத்தை உருவாக்குகிறேன் என்று சொல்லலாம் மற்றவர் தானே தொடங்குகிறது என்று கூறலாம் என்று கேட்கலாம் சுய தொடக்கத்தின் சிக்கலை நீங்கள் தீர்த்துக் கொண்டீர்களா அதிக சுமை தேவைப்படும் மின் சுமைகளை தனிமைப்படுத்தும் சிக்கலை நீங்கள் தீர்த்துள்ளீர்களா ஆற்றல் தனிமைப்படுத்தலை திறம்படச் செய்திருக்கிறீர்களா உங்கள் சுற்று அந்த தனிமைப்படுத்தலை நன்றாக கவனித்துக்கொள்கிறதா உங்கள் உள்ளீட்டு ஆற்றல் என்ன உதாரணமாக உங்கள் ஆதாரம் பலவீனமான ஆற்றல் என்று நீங்கள் கூறும்போது நீங்கள் உட்புறத்திலிருந்து வரும் ஆற்றலைப் பார்க்க முயற்சிக்கிறீர்களா அல்லது இது வெளிப்படத்திலிருந்தா மற்றும் பல கேள்விகளைக் கேட்கலாம் இறுதியாக இது ஒரு கனவு இது மற்ற உலகில் கூட நாங்கள் விவாதித்திருக்கிறோம் அதே கனவையும் அதே கதையையும் மீண்டும் இங்கு கூற விரும்புகிறேன்அது குறைந்த பட்ச ஆற்றலை உட்கொள்ள வேண்டும் என்பது அது பெரிய விஷயமல்ல ஆனால் இது மிகவும் முக்கியமான விஷயம் எனவே இது ஒரு ஆற்றல் தின்பானாக இருக்கக்கூடாது குறைந்த பட்ச ஆற்றலை நுகர வேண்டும் அதாவது நீங்கள் கவலைப்பட வேண்டியது தற்காலிக மின்னோட்டத்தைப் பற்றிதான் 58 மில்லியாம்பியர் வைத்திருக்கக்கூடிய மற்ற எடுத்துக்காட்டுகளைப் போல இது இருக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் கிரிட் மெயின்களிலிருந்து உள்ளீட்டு சக்தியை பெறுகிறீர்கள் என்றும் உங்களால் LDOஐ வாங்க முடியும் என்றும் கொள்வோம் கடந்த வகுப்புகளில் நான் உங்களுக்கு குறிப்பிட்ட எல் ஓ உதாரணத்தில் உண்மையில் எல் 0 58 மில்லியம்பியர் எடுக்கும் நீங்கள் அந்த வகையான மின்னோட்டங்களை ஏற்க முடியாது ஏனெனில் இங்கு உண்மையில் ஒரு விலைமதிப்பற்ற அறுவடை ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது எனவே எலக்ட்ரானிக்ஸில் குறைந்த பட்ச ஆற்றல் நுகர்வு இருக்க வேண்டும் எனவேஆற்றல் அறுவடை பற்றி பேசும்போது சுற்றுகளுக்குச் செல்வதற்கு முன்பு சிமுலேஷனுக்குச் செல்வதற்கு முன்பு வரும் பெரிய சிக்கல்கள் என்ன முதல் தேவை MPPT செய்ய வேண்டும் நிலைமைகள் நன்றாக இருக்கும்போது ஆற்றலைப் பெற முடியும் இந்த ஆற்றலைச் சேமித்து வைக்க வேண்டும் சேமிப்பதற்கான இரண்டு சாத்தியக்கூறுகள் உள்ளன இது வேறுபட்ட தனிமைப்படுத்தல் செய்ய வேண்டும் இ வகை முக்கியமாக டவன்ஸ்டிரீம் மின்னணுவியல் ஆகும் அங்கு வளர்ந்து வரும் சுமைகளின் தேவைகள் ஆற்றல் அறுவடை உள்ளீட்டுக்க்கு ஆற்றலுக்கு வெளிப்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் நீங்கள் அந்த தனிமைப்படுத்தலை செய்ய வேண்டும் அது சுய தொடக்கத்தை செய்ய வேண்டும் அது ஆற்றலைக் குறைவாக நுகர வேண்டும் இப்போது நாம் வெவ்வேறு ஆற்றல் அறுவடை ஐ களைப் பார்க்கத் தொடங்குவோம் அந்த சிமுலேஷன் சுற்றுகளைப் பார்ப்போம் அந்த சுற்றுகளை உருவாக்குவதைப் பார்ப்போம் மேலும் நான் உள்ளீட்டு ஆற்றல் அறுவடை மூலத்தில் ஆற்றல் அறுவடை செய்ய முடியும் ஐஓடி அமைப்பின் சக்தித் தொகுதியை எவ்வாறு உருவாக்க முடியும் என்று சொல்ல முடிந்த வரை நடைமுறை எடுத்துக்காட்டுகளையும் காண்பிப்பேன்